டக்டேல் மாதிரி டக்டேல் மாதிரியின் நோக்கம் என்ன என்பதை கடந்த வகுப்பில் பார்த்தோம் அதன் சுருக்கத்தை பார்த்தபிறகு மேலும் தொடர்வோம் ஒரு எலாஸ்டிக் பகுப்பாய்வு கிராக் முனையில் ஒற்றை ஸ்ட்ரெஸ் இருப்பதை கண்டுபிடித்து விடும் இது நம்பத்தகாதது அத்தகைய நம்பத்தகாத கணிப்பை நீக்குவதற்கான முயற்சியாக 1960 இல் டக்டேல் மற்றும் 1962 இல் பாரன்ப்ளாட் கிராக் முனையில் இருந்து யில்ட் அல்லது கோஹெசிவ் ஸ்ட்ரிப் சோனை அறிமுகப்படுத்தினர் இவை அனைத்தும் மாதிரிகள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது மக்கள் மிகவும் கடினமான கணக்கை தீர்க்க முயன்றனர் எனவே அவர்கள் புரிதலுக்கு ஏற்ப எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளனர் கிராக் முனைக்கு முன்னால் பிராக்சர் மேற்பரப்புகளைத் திறப்பது ஒரு கோஹெசிவ் ஸ்ட்ரெஸ் எதிர்க்கப்படுவதாகக் எண்ணப்படுகிறது டக்டேல் என்ன செய்தார் டக்டேல் அந்த ஸ்ட்ரெஸை மெட்டிரியல் யியல்ட் ஸ்ட்ரெஸாக எடுத்துக் கொண்டார் எனவே இது அடிப்படையில் ஒரு அனுமானமாகும் அவர் இந்த வகையான அனுமானத்தை எடுத்துக் கொண்டு மாதிரியை தொடர்ந்தார் அடுத்தாக கோஹெசிவ் சோன் நீளத்தைக் கண்டுபிடிப்பது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்று பார்பபோம் ஸ்ட்ரெஸ்கள் ஒருமை அல்லாதவை என்ற நிபந்தனையால் இது தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் கணித வளர்ச்சியைப் பார்க்கும்போது இந்த அறிக்கை மிகவும் தெளிவாகிவிடும் டக்டேல் மற்றும் பாரன்ப்ளாட் டின் அணுகுமுறைக்கு இடையே வெளிப்படையான ஒற்றுமைகள் உள்ளன என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இது ஆராய்ச்சியாளர்களை பாரன்ப்ளாட் டக்டேல் கிராக் தியரி என்று குறிப்பிட வழிவகுத்தது ஆனால் இவை வேறுபட்ட பிஸிக்கல் அடிப்படைகளைக் கொண்டுள்ளன என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் உண்மையில் இவை அனைத்தும் கடந்த வகுப்பின் முடிவில் நாங்கள் விவாதித்தோம் இது மறுசீரமைப்பிற்கு மட்டுமே டக்டேலின் மாதிரியின் பிஸிக்கல் அடிப்படை மேக்ரோஸ்கோபிக் பிளாஸ்டிசிட்டி எனப்படும் மற்றொரு பக்கம் பாரன்ப்ளாட் தியரி மாலிகுலார் கோஹெசனை அடிப்படையாகக் கொண்டது இப்போது டக்டேலின் அணுகுமுறையின் கணித வளர்ச்சியை நாம் எடுத்துக்கொள்வோம் இவற்றின் சரியான படங்களை நீங்கள் வரைய வேண்டும் மேலும் ஒன்று கிராக் ஒரு ஐடியலைசேஷன் ஆகும் மற்றொன்று உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் சோனுடன் உண்மையான விரிசல் நீங்கள் இங்கே கண்டுபிடிப்பது என்னவென்றால் உங்களிடம் 2a என்ற நீளம் உள்ளது அதை 𝛅 என கூறலாம் பிளாஸ்டிக் சோனின் அளவு உள்ளது சோதனையின் முடிவையும் நாம் காண்போம் உண்மையான பரிசோதனையில் இந்த வகையான படகுறிப்பை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது போன்ற ஒரு எண்ணிக்கை கணித பகுப்பாய்விற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது டக்டேலின் அணுகுமுறை மெல்லிய தட்டுகளுக்கு ஏற்றது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது முதல் கட்டுப்பாடு ட்ரெஸ்கா யில்ட் அளவுகோலுக்கு மெட்டிரியல் பதிலளிக்கின்றன என்றும் தியரி கருதுகிறது எனவே அந்த மெட்டிரியலுக்கு மட்டுமே முடிவுகள் சரியாக இருக்கும் டக்டேலும் மற்றொரு விஷயத்தை அனுமானித்தார் கிராக் நுனிக்கு அருகிலுள்ள பிளாஸ்டிக் சோனின் வடிவம் என்ன என்பதை நாங்கள் முன்பு பார்த்தோம் கிராக் நுனி முன் ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவத்தை நாங்கள் பார்த்தோம் டக்டேலின் மாதிரியை பொறுத்தவரை பிளாஸ்டிக் டிபார்மேசன் ஒரு வரியில் மிகவும் எளிது என்று அவர் கருதினார் ஆனால் பாருங்கள் இது மற்ற இரண்டு அனுமானங்களுடன் கருதபடுகிறது உங்களிடம் ஒரு மெல்லிய தட்டு இருக்கும்போது பொருள் ட்ரெஸ்கா யில்ட் அளவுகோலுக்கு பதிலளிக்கும் போது இதுவும் செல்லுபடியாகும் டக்டேல் முடிவுகளைப் சொன்ன போது மக்கள் அதை உடனடியாக ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பின்னர் பார்ப்போம் ஹான் மற்றும் ரோசன்பீல்ட் ஆகியோரின் சோதனை முடிவுக்காக மக்கள் காத்திருந்தனர் அதையும் பார்ப்போம் உங்களிடம் பிளாஸ்டிக் டிபார்மேசன் ஒரு வரியில் இருப்பதால் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் யில்ட் மாடல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே உங்களிடம் பிளாஸ்டிக் சோனின் நீட்டிப்பு உள்ளது அந்த தூரம் 𝛅 என அழைக்கப்படுகிறது நீள 𝛅 வின் நீட்டிப்பை எவ்வாறு பெறுவது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதை ஒரு படத்தை உருவாக்கவும் இன்ஃபினிட் ஸ்ட்ரிப்பில் மையத்தில் கிராக் உள்ளது உங்களிடம் இங்கே இருப்பது என்னவென்றால் கிராக்கின் நீளம் 2a பிளாஸ்டிக் சிதைக்கப்பட்ட இந்த சோனிற்கு ஸ்ட்ரெஸ் நிலை 𝛔 ys ஆக எடுக்கப்படுகிறது இது மாதிரியை வளர்ப்பதில் டக்டேல் செய்த ஒரு அனுமானமாகும் இப்போது பயனுள்ள கிராக் நீளம் என்ன இது பிளஸ் 𝛅 வாக மாறுகிறது நாங்கள் முன்பு செய்த கலந்துரையாடலில் இருந்து நாங்கள் உண்மையில் என்ன பார்க்கிறோம் K 𝛔 பிளஸ் K 𝛅 0 க்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் பயன்படுத்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் 𝛔 காரணமாக நீங்கள் ஒரு ஒருமைப்பாடு உருவாக்குவீர்கள் டக்டேல் கருதுவது என்னவென்றால் கிராக் முனைக்கு முன்னால் ஒரு பிளாஸ்டிக் சோன் இருக்கும் அதனுடன் தொடர்புடைய ஸ்ட்ரெசை அவர் அதை மெட்டிரியல் யில்ட் வலிமையாக எடுத்துக்கொண்டார் 𝛔 ys இது ஸ்ட்ரெஸ் ஒருமைப்பாட்டையும் அறிமுகப்படுத்தும் அத்தகைய பாணியில் நீள 𝛅 வை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த இரண்டின் கூட்டுத்தொகை 0 ஆக இருக்கிறது K 𝛔 என்றால் என்ன K 𝛔 என்பது 𝛔 x ரூட் ஆஃப் pi x a பிளஸ் 𝛅 𝛅 என்ற தூரத்திலிருந்தே ஒரு கற்பனையான அளவிலான கிராக் நீளத்தை நாங்கள் எடுத்து வருகிறோம் அதன் அடிப்படையில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் K 𝛔 வை மட்டுமே கணக்கிட வேண்டும் நான் முன்பு குறிப்பிட்டது போல K 𝛅 என்பது ஸ்ட்ரெஸ் 𝛔 ys பயன்படுத்தப்பட்ட ஸ்ட்ரெஸ்ன் காரணமாக ஒருமைப்பாடு மிகவும் எளிமையான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளது 𝛔 ys முன்னிலையில் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் எப்படி மதிப்பிடுவது என்பதை அறிய இங்கே சில ஒற்றுமையை நீங்கள் கணிக்க முடியுமா கிராக் முகங்களுக்கு சமச்சீராக லோடு கொடுக்கப்படுகிறது நீங்கள் அங்கீகரிக்க முடியும் என்று உண்மையில் கிராக் மேற்பரப்பில் crack surface ஒரு சமச்சீர் செறிவூட்டப்பட்ட லோடுக்கு முந்தைய ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர்stress மதிப்பீடு செய்துள்ளோம் உண்மையில் நீங்கள் அதை செயல்படுத்தலாம் மற்றும் ஒரு சமன்பாட்டை எழுதலாம் வித்தியாசம் என்னவென்றால் உங்களிடம் டிஸ்ட்ரிபுயுடட் லோடு உள்ளது அங்கே ஒரு செறிவூட்டப்பட்ட லோடுகளைப் பார்த்தோம் எனவே நான் கிராக்கின் மையத்திலிருந்து ஒரு தூரத்தை எடுத்து அதிகரிக்கும் தூரத்தைப் ds ஐ பார்க்க முடியும் இந்த வரைபடத்தின் நேர்த்தியான படத்தை உருவாக்கவும் கிராக் ஸ்ட்ரெஸால் ஏற்படுகிறது தூரத்தின் எதிர்மறை x அக்ஸிஸ் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் இது லோடுகளின் மற்றொரு ஸ்ட்ரிப் நாம் dK 𝛅 வை எழுதுவோம் ஒரு சமச்சீர் லோடுக்காக நாங்கள் உருவாக்கிய சமன்ப்பாடுகளை நாங்கள் எழுதுவோம் மேலும் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் அதிகரிக்கும் மதிப்புக்கு இப்படி எழுதுவோம் பின்னர் லோடு 𝛔 ys பயன்படுத்தப்படும் அளவிற்கு நீங்கள் அதை இன்ட்க்ரெட் செய்யுங்கள் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் யை நீங்கள் கணக்கிட முடியும் எனவே நீங்கள் ஒரு சிம்மெட்ரிக் வெட்ஜ் லோடுக்கான ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் வடிவத்தைப் பார்த்தால் யூனிட் நீளத்திற்கு இந்த லோடு P என உள்ளது நீங்கள் இதை 2 P ரூட் ஆஃப் Pi a Pi x ரூட் ஆஃப் a2 s2 எனவே இதை நான் செயல்படுத்தலாம் மற்றும் தற்போதைய கணக்கில் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர்யின் அதிகரிக்கும் மதிப்பை எழுத முடியும் எனவே நீங்கள் dK 𝛅 pi மைனஸ் 2 வைக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சமன்பாடு கிராக் மேற்பரப்பை இழுக்க முயற்சிக்கும் ஒரு லோடாக இருந்தது இங்கே லோடு கிராக் மேற்பரப்பை மூட முயற்சிக்கிறது எனவே இங்கே ஒரு மைனஸ் அடையாளம் உள்ளது மேலும் ஸ்ட்ரெஸ் நிலை அறியப்படுகிறது இது 𝛔 ys ஆகவும் அதிகரிக்கும் தூரம் ds ஆகவும் குறிப்பிடபடுகிறது எனவே 𝛔 ys ds லோடு P மற்றும் ரூட் ஆஃப் pi a வை குறிக்கிறது மேலும் pi a pi X a 𝛅 வாக எடுக்கப்படுகிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a 𝛅 ஸ்கொயர் மைனஸ் s ஸ்கொயர் மற்றும் மீதமுள்ள எளிய கணிதம் உங்களுக்குத் தெரியும் அத்தகைய அளவுகளின் ஒருங்கிணைப்பை நாங்கள் கையாண்டு வருகிறோம் அந்த சமன்ப்பாடுகளை நாங்கள் பெறுவோம் எனவே நான் இங்கே வைத்திருப்பது என்னவென்றால் இது K 𝛅 மைனஸ் 2 𝛔 ys X pi X a பிளஸ் 𝛅 pi வரம்புகளுக்கு இடையில் நீங்கள் a விலிருந்து a பிளஸ் 𝛅 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a 𝛅 ஸ்கொயர் மைனஸின் sஸ்கொயர் X ds இது போன்ற சமன்பாடுகளை நாம் முன்பே தீர்த்துள்ளோம் என்பது உங்களுக்குத் தெரியும் உங்கள் குறிப்புகளை சில பக்கங்களுக்கு பின்னால் பார்க்கலாம் இன்ட்க்ரேடட் மதிப்பு என்னவாக இருக்கும் நீங்கள் அடிப்படையில் இன்ட்க்ரல் அட்டவணையைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இன்ட்க்ரேடட் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் பின்னர் லிமிட்ஸை பயன்படுத்துங்கள் உண்மையில் நான் அந்த கணக்கீட்டை தவிர்க்கப் போகிறேன் நான் லிமிட்ஸை பயன்படுத்துவேன் மற்றும் இறுதி சமன்பாட்டை எழுதுவேன் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர்களை மதிப்பீடு செய்வது பற்றி நாங்கள் முன்பே பார்த்தோம் எனவே குறிப்புகளின் அந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே லிமிட்ஸை பயன்படுத்துவதை நான் தவிர்க்கிறேன் லிமிட்ஸை பயன்படுத்தின பிறகு எனக்கு கிடைத்த சமன்பாடு எதுவாக இருந்தாலும் காஸ் இன்வெர்ஸ் a a பிளஸ் 𝛅 என எளிமைப்படுத்தப்படலாம் இது முன்னதாக மைனஸ் 2 𝛔 ys ரூட் ஆஃப் pi a 𝛅 pi எனவே நாம் என்ன செய்தோம் கிராக் முகத்தில் செயல்படும் ஒரு சமச்சீர் லோடுக்கு ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் பற்றிய எங்கள் அறிவைப் பயன்படுத்தினோம் கிராக் நுனியின் இருபுறமும் 𝛔 ys இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் கண்டுபிடிப்பதற்காக அதை நீட்டித்தோம் K 𝛅 விற்கான சமன்பாடு கிடைத்துள்ளது அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் K 𝛔 மற்றும் K 𝛅 என்ற சமன்பாட்டை 0 க்கு சமமாக எழுத வேண்டும் அதைத்தான் நான் செய்யப்போகிறேன் அது தான் இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே நான் இங்கே வைத்திருப்பது என்னவென்றால் 𝛔 ஸ்கொயர் ரூட் ஆஃப் pi a பிளஸ் 𝛅 இது K 𝛔 வின் சமன்பாடு நாம் சமீபத்தில் கணக்கிட்ட K 𝛅 சமன்பாடு அது மைனஸ் 2 𝛔 ys ஸ்கொயர் ரூட் ஆஃப் pi a பிளஸ் 𝛅 pi x காஸ் இன்வெர்ஸ் a a பிளஸ் 𝛅 0 சமன்பாடுகளின் வளர்ச்சியில் ஒரு நுட்பமான வேறுபாடு உள்ளது இர்வின்ஸ் மாதிரியை Irwin's model நாங்கள் எந்த வழியில் உருவாக்கினோம் என்பதை நீங்கள் பாருங்கள் எங்களிடம் ஒரு பிளாஸ்டிக் சோன் இருந்தது பிளாஸ்டிக் சோன் நீளம் rp ஆனால் கிராக் நீளத்தை மாற்ற 𝛅 வின் மதிப்பு rp இன் 1 ல் பாதியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது அது 𝛅 வாக எடுக்கப்பட்டது ஆனால் இங்கே வளர்ச்சியில் பிளாஸ்டிக் சோனின் முழுமையான நீளத்தை கிராக் நீளத்திற்குத் தேவையான திருத்தமாக எப்போதும் எடுத்துக்கொள்கிறோம் டக்டேலின் Dugdale's வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் இது காணப்படுகிறது எனவே இதைப் பற்றிய குறிப்பை வைத்திருங்கள் எனவே அடுத்த எளிமைப்படுத்தல் என்னவென்றால் நான் ரூட் ஆஃப் pi a பிளஸ் 𝛅 எடுத்துக் கொண்டால் சமன்பாடு 𝛔 மைனஸ் 2 𝛔 ys pi x காஸ் இன்வர்ஸ் a a 𝛅 0 ஆக மாறுகிறது 𝛅 சமன்பாடு மூலம் கிராக் நீளத்தை சரிசெய்கிறது எனவே இறுதியாக பிளாஸ்டிக் சோன் நீளம் மற்றும் கிராக் நீளத்திற்குத் தேவையான திருத்தம் ஆகியவற்றைப் பார்க்கும்போது அதை டக்டேலின் மாதிரியிலும் இர்வின் மாதிரியிலும்Irwin's model கவனமாகக் கையாள வேண்டும் இரண்டிற்கும் இடையே ஒரு நுட்பமான வேறுபாடு உள்ளது இதை நான் வலது புறம் கொண்டு செல்ல முடியும் எனவே அடிப்படையில் நான் 𝛔 மைனஸ் 2 𝛔 ys pi x காஸ் இன்வெர்ஸ் a a பிளஸ் 𝛅 0 எனவே இது 𝛅 வுக்கு ஒரு சமன்பாட்டைப் பெற எனக்கு உதவும் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போமா எனவே நான் ஒரு பிளஸ் 𝛅 வால் பெருகிறேன் எளிமைப்படுத்தும்போது நீங்கள் அதை வலது புறத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இதை pi 𝛔 2 𝛔 ys இதைப் பெறுவீர்கள் ஒரு பிளஸ் 𝛅 வால் காஸ் pi 𝛔 2 𝛔 ys ஆல் வகுக்கப்படுகிறது இதை நாம் மேலும் தீர்க்க வேண்டும் இதைப் போன்ற ஒரு சமன்பாடு நம்மிடம் இருக்கும்போதெல்லாம் பொறியாளர்களாகிய நாம் சில தோராயங்களைக் கொண்டு வர வேண்டும் சில தோராயங்களைக் கொண்டுவருவதன் மூலம் மட்டுமே நீங்கள் எளிமையான சமன்பாட்டைப் பெற முடியும் தோராயமாக நாம் என்ன செய்வோம் பிராக்சர் கணக்குகளில் 𝛔 மற்றும் 𝛔 ys இங்கே தோன்றும் போது 𝛔 வின் மதிப்பு மெட்டிரியல் யில்ட் வலிமையின் மதிப்பை விட மிகக் குறைவாக இருக்கும் பார் அதுதான் கவலை யியல்ட் வலிமை மதிப்பை விட மிகக் குறைவான ஸ்ட்ரெஸ்களில் கட்டமைப்புகள் தோல்வியடைகின்றன எனவே 𝛔 𝛔 ys ஐ விட மிகக் குறைவு என்று கூறி இந்த வகையான எளிமைப்படுத்தலை நான் செயல்படுத்த முடியும் கிராக் நீளத்துடன் ஒப்பிடும்போது பிளாஸ்டிக் சோனின் நீட்டிப்பு மிகவும் சிறியது என்பதையும் கவனிக்கவும் உங்களுக்கு தெரியும் இவை மிகவும் முக்கியமானவை இது போன்ற தோராயங்களை நீங்கள் செய்யும்போது மட்டுமே நாங்கள் எளிமைப்படுத்தி மேலும் தொடர முடியும் எனவே உங்களிடம் இருப்பது 1 மைனஸ் 𝛅 1 மைனஸ் pi ஸ்கொயர் 𝛔 ஸ்கொயர் 8 𝛔 ஸ்கொயர் ys எனவே இதிலிருந்து என்னால் கணக்கிட முடியும் 𝛅 வின் சமன்பாடு என்ன 𝛅 pi 𝛔 ஸ்கொயர் pi a 8 𝛔 ஸ்கொயர் ys ஆக மாறுகிறது இன்ஃபினிட் தட்டில் ஒரு மைய கிராக்கை நாங்கள் கையாளுகிறோம் என்பதால் இதை நான் தொகுத்து pi 8 KI 𝛔 ys வோல் ஸ்கொயர் என எழுதலாம் உண்மையில் பிளாஸ்டிக் சோன் நீளத்தைக் கையாளும் அனைத்து கணக்குக்ளையும் 𝛔 ys வோல் ஸ்குயரால் KI என்ற சமன்பாடு உங்களுக்கு இருக்கும் இது ஒரு பாக்டர் முன் பெருக்கப்படும் இங்கே இன்டென்சிட்டி pi 8 ஆகும் இந்த அளவுகளின் சுருக்கமும் எங்களிடம் இருக்கும் இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எளிமையான மாதிரி இர்வின் மாதிரி மற்றும் டக்டேலின் மாதிரி ஆகியவற்றிலிருந்து நாம் செய்யக்கூடிய ஒப்பீடுகள் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டும் டக்டேல் தனது மாதிரி உருவாக்கியபோது பிளாஸ்டிக் சோன் நீளத்தின் அளவு கிடைத்துள்ளது உண்மையில் அவர் சில சோதனைகளிலிருந்து ஒப்பிட்டுப் பார்த்தார் இந்த அளவிலான பிளாஸ்டிக் சோனின் சோதனை என்ன அவருடைய தியரி மூலம் கணிக்கப்பட்டுள்ளது இது மிகவும் பொருந்தியது ஆனால் அவர் செய்யாதது என்னவென்றால் அவர் தான் கவனித்தவைகளுக்கு பட வாயிலாக ஆதரவை வழங்கவில்லை நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் எனவே டக்டேல் பிளாஸ்டிக் சோன் அளவு குறித்த தனது கணிப்பை தாள்களில் சோதனைகள் மூலம் சரிபார்த்தார் எனவே அவர் உள் மற்றும் விளிம்பு விரிசல்களைக் கொண்ட மெல்லிய மாதிரிகளில் பணிபுரிந்தார் இது ஒரு மாதிரி மட்டும் அதனால் தான் ஒப்பீடு மிகவும் நன்றாக இருந்தது ஏனெனில் நீங்கள் ஒரு கடினமான கணக்கை பட்டியலிடுகிறீர்கள் அதை நீங்கள் யோசிக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் மேலும் தொடர சில பயனுள்ள முடிவுகளைப் பெறுவீர்கள் எனவே அவரது யோசனை என்னவென்றால் ஒரு பிளாஸ்டிக் சோன் இருக்கும் அது ஒரு ஸ்ட்ரிப் வடிவத்தில் இருக்கும் மேலும் சோதனைகளின் அடிப்படையில் தனது கணிப்பை சரிபார்க்கவும் முடிந்தது டக்டேல் தனது ஆராய்ச்சி அறிக்கையில் ஒரு பட வாயிலாக ஆதாரத்தை வழங்காததால் யில்ட்டில் இந்த வழியில் ஏற்படுமா என்று மக்கள் சந்தேகித்தனர் எனவே வேலை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பாருங்கள் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உங்களுக்குத் தெரியும் தோராயமாக கண்டுபிடிக்க ஒரு சாகசம் செய்தோம் கிராக் முனை அருகே பிளாஸ்டிக் சோனின் வடிவம் என்ன நான் சொன்னேன் மோடு III நிலைமை விஷயத்தில் மட்டுமே இந்த பிளாஸ்டிக் சோன் ஒரு வட்டம் போன்றது மற்ற எல்லா நிகழ்வுகளிலும் இது சில வடிவங்களைக் கொண்டுள்ளது யாரோ ஒருவர் வந்து கூறுகிறார் மெல்லிய தட்டு விஷயத்தில் நீங்கள் இதை ஒரு ஸ்ட்ரிப் என்று வைத்திருக்கிறீர்கள் அவருடைய பங்களிப்புகளை மக்கள் ஏற்க முடியாது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே மக்கள் சந்தேகித்தனர் அவருடைய அணுகுமுறையில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று அவர் மேற்கோள் காட்டிய முடிவுகள் சோதனை மற்றும் தியோரிட்டிகள் முன்கணிப்பு ஆகியவற்றைப் பார்த்தால் ஒப்பீடு மிகவும் நன்றாக இருந்தது அவர் பட குறீப்பீடுகள் வழங்கவில்லை 1965 ஆம் ஆண்டில் ஹான் மற்றும் ரோசன்ஃபீல்ட் ஆகியோரால் இது செய்யப்பட்டது அவர்கள் இந்த பட வாயிலாக ஆதாரங்களை வழங்கினர் பின்னர் மக்கள் நம்பத் தொடங்கினர் ஆம் டக்டேலின் மாதிரி பிளாஸ்டிக் சோன் நீளத்தை மதிப்பிடுவதற்கான சரியான அணுகுமுறையாகும் உங்களுக்கு தெரியும் இது மிகவும் முக்கியமானது சந்தேகங்களைப் பெறும் மாணவர்களைப் போலவே விஞ்ஞானிகளும் அந்த நாட்களில் அந்த சந்தேகங்களைப் பெற்றனர் எனவே அதை சோதனைகள் மூலம் சரிபார்க்க வேண்டியிருந்தது எனவே நீங்கள் உருவாக்கும் தியரி எதுவாக இருந்தாலும் கணிப்புகளை சோதனை அவதானிப்பால் உறுதிப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அதன் முக மதிப்பில் தியோரிட்டிகள் அணுகுமுறையை எடுக்க முடியும் ஹான் அண்டு ரோசன்ஃபீல்டின் சோதனை வேலை ஹான் மற்றும் ரோசன்ஃபீல்டின் சோதனை வேலை என்ன டக்டேலின் மாதிரியில் குறிப்பிடப்பட்டபடி பிளாஸ்டிக் சோனின் இருப்பை அவர்கள் நிரூபித்தனர் அவர்கள் மாதிரிக்கு 3 சதவிகித சிலிக்கான் ஸ்டீல் பயன்படுத்தினர் மற்றும் சோதனை ஸ்ட்ரிப் மேற்பரப்பு எலக்ட்ரோ பாலிசிங்க் மற்றும் எட்சிங்க் செய்யப்பட்டது இந்த எட்சிங்க் மிகவும் சிறப்பு வாய்ந்த செயல் இது பிளாஸ்டிக் சோனின் வடிவத்தை வெளிப்படுத்த உதவியது அடிப்படையில் அவர்கள் உலோகவியலாளர்கள் அவர்கள் முன்பு இந்த வகையான கணக்குக்களை கையாண்டிருந்தனர் எனவே அவர்கள் இதை ஒரு கிராக் சமந்தப்பட்ட கணக்கிற்கு பயன்படுத்தினர் எட்சிங்க் முறை தனிப்பட்ட இடப்பெயர்வின் முன்னுரிமை தாக்குதலை உறுதி செய்தது எனவே பிளாஸ்டிக் சோன் எதுவாக இருந்தாலும் அது இடப்பெயர்ச்சி குவியாலால் தான் எட்சிங்க் செயல்முறை ஒரு முன்னுரிமை தாக்குதல் இருப்பதை உறுதிசெய்தது மற்றும் இது பிளாஸ்டிக் ஏதோவொரு வடிவத்தில் வெளிப்படுத்த வைக்கிறது எட்சிங்க் ஆனது படிப்படியாக மேற்பரப்பை கருமையாக்குகிறது ஏனெனில் ஸ்ட்ரைன் 1 முதல் 2 சதவிகிதம் வரை அதிகரிக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும் ஸ்ட்ரைன் சூழலில் 1 முதல் 2 சதவீதம் மிக அதிகமாக உள்ளது ஏனெனில் நீங்கள் உண்மையிலேயே மெட்டிரியல் சோதனையைப் பார்த்தால் யில்ட் வலிமை கூர்மையாக வரையறுக்கப்படாதபோது நீங்கள் எடுக்கும் ஆஃப்செட் ஸ்ட்ரைன் அதை 0 2 சதவீத ஆஃப்செட்டாக எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே மெட்டிரியல் யில்ட் க்கு 0 2 சதவிகிதம் போதுமானது எனவே உங்களிடம் 1 முதல் 2 சதவிகிதம் இருக்கும்போது மெட்டிரியல் நிச்சயமாக பிளாஸ்டிக்காக டிபார்மேசன் ஆகும் 2 சதவிகித ஸ்ட்ரைன் க்கு பிறகு எட்சிங்க் குறைந்துவிட்டது மற்றும் 5 சதவிகிதத்திற்கு மேல் எந்த மாற்றமும் இல்லை சோதனை எவ்வாறு செய்யப்பட்டது என்பது குறித்த சில சிறிய விவரங்கள் இவை எங்களுக்கு முக்கியமானது என்னவென்றால் எட்சிங்க் செயல்முறையின் மூலம் முன்னுரிமை தாக்குதல் காரணமாக நீங்கள் பிளாஸ்டிக் சோனின் plastic zone வடிவத்தைப் பெறும் நிலையில் இருக்கிறீர்கள் அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் சோதனையில் பின்பற்றப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நடைமுறையின் மூலம் பிளாஸ்டிக் சோனின் plastic zone வடிவத்தைப் பெற நீங்கள் ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் எட்சிங்க் நுட்பம் பிளாஸ்டிக் சோனின் அளவையும் ஓரளவிற்கு சோனிற்குள் ஸ்ட்ரைனின் விநியோகத்தையும் வெளிப்படுத்தியது 1 முதல் 2 சதவிகிதம் வரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதால் அதைச் சிறப்பாகச் செய்ய முடியும் 5 சதவீதத்திற்கு பிறகு எதுவும் நடக்கவில்லை எனவே ஸ்ட்ரைன் அளவு என்ன என்பதில் சில மதிப்புகளையும் பெறுவீர்கள் வடிவம் மிகவும் சுவாரஸ்யமானது ஸ்ட்ரைன் நிலை கூடுதல் தகவல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பல்வேறு ஆழங்களில் பிளாஸ்டிக் சோன்னை வெளிப்படுத்த பல்வேறு ஆழங்களை சுற்றிலும் மெருகூட்டப்பட்டு ரீஎட்ச்சிங்க் செய்யப்பட்டது எனவே மாதிரியின் தாளின் தடிமன் மீது பிளாஸ்டிக் சோன் மாறாமல் இருந்ததா என்பதை நீங்கள் ஊடகம் வழியாகக் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அனைத்தையும் நீங்கள் விசாரிக்க வேண்டியது ஏனெறால் நாம் பார்க்கப் போவது தடிமன் முழுவதும் பிளாஸ்டிக் சோன் எவ்வாறு மாறுகிறது என்பதையும் கிராக் பரவுகையில் பிளாஸ்டிக் சோன் எவ்வாறு மாறுகிறது என்பதையும் தான் இந்த இரண்டையும் நாம் கவணிக்க வேண்டும் எனவே ஹான் மற்றும் ரோசன்ஃபீல்டின் Hahn and Rosenfield சோதனை முறை எதுவாக இருந்தாலும் மாதிரியின் மேற்பரப்பில் பிளாஸ்டிக் சோன்னை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆழங்களிலும் பார்க்கிறீர்கள் உங்களுக்கு அந்த வகையான பலன் இருக்கிறது உங்களிடம் ஒரு மாதிரியின் மேற்பரப்பு மற்றும் நடுப்பகுதியின் பிளாஸ்டிக் சோன் வடிவத்தின் மாதிரி உள்ளது அது பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது மேற்பரப்பில் பிளாஸ்டிக் சோன் இவ்வாறு தான் இருக்கும் ஒரு நடுப்பகுதியில் பிளாஸ்டிக் சோன் இது போன்றது இது மிகவும் பெரிதாக்கப்பட்ட படம் எல்லா நடைமுறை நோக்கங்களுக்காகவும் இதை ஒரு வரியாகக் கருதலாம் எனவே இது ஒரு மேற்பரப்பில் நடக்கிறது இதன் ஒரு படத்தை நீங்கள் வரைய விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் உங்களிடம் இருக்க வேண்டும் இவை அனைத்தும் மிகவும் மதிப்புமிக்க தகவல்கள் அத்தகைய பிளாஸ்டிக் சோன்னைப் பார்த்த பிறகுதான் டக்டேலின் மாதிரியை மக்கள் நம்பினர் எனவே அந்தக் கண்ணோட்டத்தில் இது மிக முக்கியமான முடிவு இதை ஒரு நேர்த்தியான படத்தை உருவாக்கவும் இது மேற்பரப்பில் நடக்கிறது சில ஸ்லைடுகளுக்குப் பிறகு நாங்கள் போதுமான நேரத்தை செலவிடுவோம் எனவே நன்றாக ஒரு படத்தை உருவாக்கவும் எனவே இது ஹான் மற்றும் ரோசன்பீல்ட் ஆகியோரிடமிருந்து வந்தது ஆக்டா மெட்டலூர்கிகாவில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கையில் பிளேன் ஸ்ட்ரெஸின் கீழ் லோக்கல் யில்ட் மற்றும் விரிசலை விரிவாக்குவது பற்றி இருந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் டக்டேலின் கணிக்கப்பட்ட பிளாஸ்டிக் சோன் வடிவத்தை நடுப்பகுதி பிளாஸ்டிக் சோன் ஒத்திருக்கிறது எனவே டக்டேலின் மாதிரியை சரியான அணுகுமுறையாக ஏற்றுக்கொள்வதில் இது ஒரு ஆறுதலளித்தது உண்மையில் பிளாஸ்டிக் சோன்னை கண்டுபிடிப்பதன் பயன் என்ன SSY தோராயத்தைப் பார்த்தபோது டக்டேலின் மாதிரி பிளாஸ்டிக் சோனின் அளவிற்கு கூடுதலாக கிராக் நீளத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் இர்வின் மாதிரியை பொறுத்தவரை இது பிளாஸ்டிக் சோனின் பிளஸ் ஒரு பாதியாக இருந்தது அதைத்தான் நாங்கள் பார்த்தோம் இதன் விளைவாக ஏற்படும் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் என்ன என்பதையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏனென்றால் அதிக வலிமை கொண்ட உலோகக் கலவைகளிலிருந்து முடிவு பெற விரும்புகிறோம் அவை உடையக்கூடிய பாணியில்கலந்த கலவையாக நடந்துகொள்கின்றன அவை பிளாஸ்டிக் சோனின் சில சிறிய தடயங்களையும் கொண்டுள்ளன அதற்கு நீங்கள் பிராக்சர் இயக்கவியலைப் பயன்படுத்தலாம் எனவே கிராக் நீளத்தை மாற்றியமைக்கும் ஊடகம் வழியாக உங்களுக்கு எளிமையானது பிளாஸ்டிக் சோனின் நீளம் மற்றும் பிளாஸ்டிக் சோன் லெந்தின் திருத்தம் ஒரு சுருக்கம் ஸ்ட்ரெஸ்இன்டென்சிட்டி பாக்டர் கணக்கிடுவதற்கு முன்னர் பல்வேறு முறைகளால் நாம் கணக்கிட்ட பிளாஸ்டிக் சோன் நீளங்களைப் பார்ப்போம் பிளேன் ஸ்ட்ரெஸ் ற்கு முடிவுகள் என்ன வழி பிளேன் ஸ்ட்ரைன் முடிவுகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதையும் பார்ப்போம் நீங்கள் நம்மிடம் இருந்த எளிய மாதிரியில் லோடுரீடிஸ்ட்டிரிபுயுசனை கருத்தில் கொள்ளவில்லை உங்களிடம் இருந்தது பிளாஸ்டிக் சோன் நீளம் 12 pi KI 𝛔 ys வோல் ஸ்குயர் பிளேன் ஸ்ட்ரைன் விஷயத்தில் இது மிகவும் சிறியது இதை 1 by 18 pi KI 𝛔 ys வோல் ஸ்குயர் ஆக வைத்திருக்கிறீர்கள் பின்னர் உங்களிடம் இர்வின் மாதிரி உள்ளது பிளேன் ஸ்ட்ரெஸ்ற்கு இது 1 pi 𝛔 ys வோல் ஸ்குயர் நீங்கள் பிளேன் ஸ்ட்ரைன் செல்லும்போது இது 1 3 pi x KI 𝛔 ys வோல் ஸ்குயர் இது மிக முக்கியமான மதிப்பு பின்னர் நாம் இதை படிப்போம் பிராக்சர் கடினத்தன்மை சோதனைக்கான மாதிரியின் தடிமன் என்னவாக இருக்க வேண்டும் அத்தகைய சமன்பாடுகளின் பயன்பாட்டை அங்கே நீங்கள் காண்பீர்கள் பின்னர் இறுதியாக டக்டேலின் மாதிரியை நாங்கள் பார்த்தோம் இது ஒரு பிளேன் ஸ்ட்ரெஸ் நிலைமைக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர் மெல்லிய மாதிரிகள் மட்டுமே எடுத்திருந்தார் அடிப்படையில் மெல்லிய தட்டுகள் பிளேன் ஸ்ட்ரைன் நிலைமைக்கு அவர் பிளாஸ்டிக் சோன் அளவை கணக்கிடவில்லை டக்டேலின் மாதிரியில் பிளேன் ஸ்ட்ரெஸ் பிளாஸ்டிக் சோன் நீளம் pi 8 x KI 𝛔 ys வோல் ஸ்குயரால் இர்வின் மாதிரி ஒரு எலாஸ்டோ பிளாஸ்டிக் பகுப்பாய்வு என்பதை நாங்கள் கவனித்தோம் இது எலாஸ்டிக் பகுப்பாய்வு என்று நாங்கள் கூறியுள்ளோம் ஒரு எலாஸ்டிக் லோடு ரிடிஸ்ட்ரிபியூஷன்செய்வதை அவர் கருத்தில் கொண்டார் அதே நேரத்தில் டக்டேல் பிளாஸ்டிக் சோனின் ஒரு ஸ்ட்ரிப் என்று கருதினார் அதன் காரணமாக உங்களுக்கு ஒருமைப்பாடு இல்லை அந்த வளாகத்தில் அவர் பிளாஸ்டிக் சோனின் நீளத்தை கணக்கிட முடிந்தது கிராக் நீளங்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன எளிமையான மாதிரியின் விஷயத்தில் பிளேன் ஸ்ட்ரெஸ்ற்கு அந்த நீளத்தை rp என்று எடுத்துக்கொள்வோம் பிளேன் ஸ்ட்ரைனிற்கு plane strain நாங்கள் செய்த கணக்கீடுகள் உங்களுக்குத் தெரியும் 𝝼 1 3 ஐ நீங்கள் rp ஆக எடுத்துக்கொள்கிறீர்கள் இருப்பினும் நீங்கள் இர்வின் மாதிரியை கவனிக்கும் போது அந்த நீளத்தை rp 2 ஆக எடுத்துக்கொள்கிறீர்கள் ஏனெனில் இந்த அடிப்படையில் மட்டுமே பிளாஸ்டிக் சோன் நீளத்தின் மதிப்பீட்டைக் கூட இர்வின் கணித்துவிட்டார் என்பது உங்களுக்குத் தெரியும் சமன்பாட்டின் வளர்ச்சியில் உட்பொதிக்கப்பட்டுள்ளது இறுதியாக நீங்கள் டக்டேலின் மாதிரிக்கு வரும்போது பிளாஸ்டிக் சோனின் மொத்த நீளத்தை கிராக் நீளத்திற்கான திருத்தமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் கடினமான கணக்குகளை மக்கள் கையாளும் போது இவை அனைத்தும் நுட்பமான வேறுபாடுகள் என்பது தெரியும் அவர்கள் வெவ்வேறு அணுகுமுறைகளால் செய்கிறார்கள் எனவே நீங்கள் உண்மையான பயன்பாட்டிற்குச் செல்லும்போது அது உங்கள் சோதனைக் கண்காணிப்பை திருப்திப்படுத்துவதாகக் கண்டால் நீங்கள் அதைத் தொடருங்கள் இப்போது சரிசெய்யப்பட்ட கிராக் நீளத்துடன் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிடி பாக்டர்யின் மதிப்பையும் மேம்படுத்த வேண்டும் நீங்கள் முழு அளவிலான பிளாஸ்டிக் சோன்னை கொண்டிருக்கும்போது ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர் பெறுவதே முழு யோசனையாகும் விரிசலை உண்மையான கிராக் நீளத்தை விட சற்று நீளமாகக் கருதுங்கள் அதுதான் இங்கே இயற்பியல் பிளாஸ்டிசிட்டி கரெக்டெட் SIF நாம் என்ன செய்வோம் பிளாஸ்டிக் சோன் அளவைக் கருத்தில் கொண்டு இன்ஃபினிட் தட்டுக்கான ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர்யைக் கணக்கிடுவோம் KI என்பது 𝛔 X pi X a பிளஸ் 𝛅 வோல் ஆப் பவர்யாக உள்ளது 𝛅 Kவை சார்ந்துள்ளது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆனால் இந்த கணக்கு எளிமையானது என்பதால் நான் ஒரு மறு செய்கை செய்ய வேண்டியதில்லை KI க்கான ஒரு சமன்பாட்டை என்னால் கண்டுபிடிக்க முடியும் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு ஒரு மூடிய வடிவ சமன்பாடு சாத்தியமாகும் எனவே 𝛅 விற்கான சமன்பாட்டை இர்வின் மாதிரியிலிருந்து எடுத்து வைக்கிறேன் 𝛔 pi ஆப் பவர்யை a KI ஸ்கொயர் 2 pi 𝛔 ஸ்கொயர் ys வோல் பவர் ஆஃப் இதை மேலும் 𝛔 ரூட் pi a 𝛔 ரூட் pi KI ரூட் 2 ரூட் pi 𝛔 ys இவை அனைத்தும் இடைநிலை படிகள் இறுதியாக KI க்கான சமன்பாட்டை நாம் பெறுவோம் இந்த பாணியில் KI 𝛔 ரூட் ஆஃப் pi a 1 ½ 𝛔 𝛔 ys வோல் ஸ்கொயர் வோல் ஆப் பவர் இந்த எல்லா கணக்கீடுகளிலும் 𝛔 ys ஆல் 𝛔 விகிதம் தோன்றும் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே ஸ்ட்ரெஸ் அளவுகள் 𝛔 ys ஐ விட மிகக் குறைவாக இருக்கும்போது திருத்தம் கிட்டத்தட்ட மிகக் குறைவு 𝛔 𝛔 ys உடன் நெருக்கமாக இருக்கும்போது KI இன் மதிப்புகள் எந்த அளவிற்கு மாறக்கூடும் என்பதையும் நாம் மதிப்பிடலாம் அதையும் பார்ப்போம் மைய கிராக் கொண்ட இன்ஃபினிட் தட்டு விஷயத்தில் நீங்கள் பிளாஸ்டிக் சோன்னை கருத்தில் கொண்டால் KI 𝛔 ரூட் pi a தவிர வேறு சமன்பாடாக மாறுகிறது உங்களிடம் ஒரு வகுத்தல் உள்ளது இது 1 க்கும் குறைவாக இருக்கும் எனவே இந்த மதிப்பு இறுதியில் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு இன்ஃபினிட் தட்டுக்கான இந்த வகையான திருத்தத்தையும் நீட்டிக்க முடியும் நீங்கள் ஒரு இன்ஃபினிட் தட்டுக்குச் செல்லும் போது நீங்கள் மறு செய்கையைத் தவிர்க்க முடியாது பொதுவாக அதை மீண்டும் கணிக்க வேண்டும் வேறு வழியில்லை எனவே இந்த சமன்பாட்டை நான் KI 𝛔 X pi a 𝛅 வோல் ஆப் பவர் மற்றும் பிளஸ் 𝛅 w வின் செயல்பாடு எனவே நீங்கள் செயல்பாட்டு செயல்முறையைச் செய்யும்போது இந்த செயல்பாடும் மாறும் மேலும் இந்த வேலையைச் செய்ய ஒரு மென்பொருளை எழுத முடியும் எனவே நான் KI 𝛔 pi பவர் ஆஃப் a KI ஸ்கொயர் 2 pi 𝛔 ஸ்கொயர் ys இர்வின் முடிவின் அடிப்படையில் நீங்கள் 𝛅 வை மாற்றியமைக்கிறீர்கள் நான் a KI ஸ்கொயர் 2 pi 𝛔 ஸ்கொயர் ys வோல் w ஒரு செயல்பாட்டு மதிப்பீட்டிற்கான படிகள் யாவை 1 வது சுற்று மறு செய்கையில் உண்மையான கிராக் நீளம் a வின் அடிப்படையில் வலது புறத்தில் உள்ள KI எடுக்கப்படுகிறது KI இன் மதிப்பிடப்பட்ட மதிப்பு பின்னர் 2 வது சுற்றில் வலது புறத்தில் வழங்கப்படுகிறது இது மிகவும் எளிது இது சிக்கலானது அல்ல அது நேராக முன்னோக்கி உள்ளது KI இன் அடுத்தடுத்த இரண்டு மதிப்புகள் ஒரு குறிப்பிட்ட சதவீத வேறுபாட்டிற்குள் இருக்கும் வரை மறு செய்கை செயல்முறை மீண்டும் செய்யப்படுகிறது பின்னர் நீங்கள் நிறுத்துங்கள் இந்த கட்டத்தில் முக்கியமானது என்னவென்றால் கிராக் நீளத்தை திருத்துவதன் தாக்கம் என்ன நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் அப்ளைடு ஸ்ட்ரெஸ் மெட்டிரியல் யில்ட் வலிமையை விட மிகக் குறைவாக இருக்கும்போது பிளாஸ்டிசிட்டி திருத்தம் மிகக் குறைவு அனைத்து சமன்பாடுகளிலும் நாம் பார்த்திருப்பதால் 𝛔 ys 𝛔 வின் விகிதம் தோன்றும் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் K வை எந்த வழியில் மாற்ற முடியும் அப்ளைடு ஸ்ட்ரெஸ் ன் மதிப்பு 𝛔 ys க்கு நெருக்கமாக இருந்தால் K பிளேன் ஸ்ட்ரெஸ்ல் 40 சதவிகிதம் மற்றும் பிளேன் ஸ்ட்ரைனில் 10 சதவீதம் அதிகரிக்கும் எனவே K இன் ஒப்பீட்டளவில் அதிகரிப்பு குறிப்பிடத்தக்கதாகும் பிளேன் ஸ்ட்ரெஸில் மற்றும் பிளேன் ஸ்ட்ரைன் என்ன நடக்கும் டக்டேலின் மாதிரியின் சமன்பாட்டை வேறு பாணியில் பார்ப்பதும் பயனுள்ளது நீங்கள் மீண்டும் எழுதும்போது இதை pi 8 ஐ 0 393 ஆக எழுதலாம் இர்வின் மாதிரியை பொறுத்தவரை நீட்டிப்பு 1 pi 𝛔 ys வோல் ஸ்குயர் 1 pi 0 318 ஆகும் எனவே நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் அவை உண்மையில் மிகவும் வேறுபட்டவை அல்ல இர்வின் ஒரு முறையிலிருந்து அணுகியுள்ளார் டக்டேல் மற்றொரு வழிமுறையில் அணுகியுள்ளார் இருவருக்கும் பிளாஸ்டிக் சோனின் நீட்டிப்பு வரம்புக்குள் கிடைத்ததாக தெரிகிறது ஆனால் கிராக் நீளத்தை மாற்றுவதில் இது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது இர்வின் மாதிரி மற்றும் டக்டேலின் மாதிரியில் சற்று வித்தியாசமானது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் இந்த கணக்கு மிகவும் சிக்கலானது மக்கள் மேலும் தொடர விரும்பினர் எனவே அவர்கள் எளிமையான அனுமானங்களைக் கொண்டு முன்னேற விரும்பினர் அந்தக் கண்ணோட்டத்தில் இர்வின் பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் ஸ்பெசிமனின் தடிமன் மீது பிளாஸ்டிக் மண்டலத்தின் மாறுபாடு இப்போது இதையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் பார்ப்பது என்னவென்றால் மாதிரியின் தடிமன் மீது பிளாஸ்டிக் சோன் வடிவத்தின் மாறுபாடு என்ன பாருங்கள் நீங்கள் கணித வளர்ச்சியைப் பார்க்க வேண்டும் முடிந்தவரை எளிமையான வழியில் தொடர முயற்சித்தோம் எனவே தோராயமான வடிவத்தை மதிப்பீடு செய்தீர்கள் ஆனால் தோராயமான வடிவம் என்பது ஒரு சோதனையில் காணப்பட வேண்டிய ஒன்றல்ல அது வெவ்வேறு தடிமன் கொண்ட மாடல்களுக்கு இருந்தது மறுபுறம் டக்டேல் சொன்னார் மெல்லிய தட்டுக்கு இது ஒரு ஸ்ட்ரிப் போன்றது அதுவே தீவிரம் ஆனால் கொடுக்கப்பட்ட தடிமன் கொண்ட ஒரு மாதிரிக்கு பிளாஸ்டிக் சோன் உண்மையில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் முன்வைக்கப் போகும் கலந்துரையாடல் ஃபினிட் எலெமென்ட் தீர்வு அல்லது சோதனையிலிருந்து காணப்படுவதை அடிப்படையாகக் கொண்டது நாங்கள் முன்பு விவாதித்தவை எதுவாக இருந்தாலும்தோராயமான அணுகுமுறைகள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பிளாஸ்டிக் சோன்யின் வடிவம் மாதிரியின் தடிமன் மீது ஒரே மாடலாக இல்லை ஒரு மாறுபாடு உள்ளது டக்டேலின் அணுகுமுறையை நீங்கள் சரிபார்த்ததில் கூட அந்த ஆதாரம் உங்களிடம் இருந்தது பிளாஸ்டிக் சோன் எவ்வாறு மேற்பரப்பில் இருந்தது ஒரு மெல்லிய தட்டுக்கு கூட நடுவில் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் இப்போது நீங்கள் ஒரு தடிமனான மாதிரியை கொண்டிருந்தால் மேலும் நாங்கள் ஒரு விவாதத்தையும் மேற்கொண்டோம் பிராக்சர் இயக்கவியல் விஷயத்தில் பிளேன் ஸ்ட்ரெஸை மற்றும் பிளேன் ஸ்ட்ரெயினை நாங்கள் எந்த வழியில் அழைக்கிறோம் என்னிடம் ஒரு தடிமனான மாதிரி இருந்தால் நீங்கள் செல்லும் போது மேற்பரப்பு ஒரு பிளேன் ஸ்ட்ரெஸ் ஆகவும் உட்புறமாகவும் நடந்து கொள்வதை நான் கருதுவேன் அது ஒரு பிளேன் ஸ்ட்ரைன் போல செயல்படுகிறது எனவே பிளாஸ்டிக் சோன் வடிவத்தையும் பார்க்க நான் பயன்படுத்தும் ஒரு யோசனை எனவே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் பிளாஸ்டிக் சோன் வடிவம் மாதிரியின் ஆழத்தில் வேறுபடுகிறது எனவே அதுதான் சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது மாதிரியின் மேற்பரப்பு சுருங்க தயாராக உள்ளது மற்றும் பிளாஸ்டிக் சோன் வடிவத்தை மேற்பரப்பில் பிளேன் ஸ்ட்ரெஸ் தோராயமாக மதிப்பிடலாம் பிராக்சர் இயக்கவியல் விஷயத்தில் பிளேன் ஸ்ட்ரெஸும் பிளேன் ஸ்ட்ரைன் தளர்வாக வரையறுக்கப்பட்டுள்ளதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் எனவே மேற்பரப்பில் பிளேன் ஸ்ட்ரெஸ் காணப்படுவது வடிவம் மாதிரியின் உட்புறத்தில் பிளேன் ஸ்ட்ரைன் க்கு வடிவம் தோராயமாக இருக்கும் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறேன் இது ஒரு சரியான படத்தை உருவாக்குங்கள் எனவே முதல் முடிவு இங்கே வழங்கப்படுவது என்னவென்றால்ரிடிஸ்ட்ரிபியூஷன் கருதப்படாவிட்டால் பிளாஸ்டிக் சோனின் பின்வருமாறு மாறுபடும் எனவே நீங்கள் கவனிக்க வேண்டும் கிராக் இது போன்றது மாதிரியின் தடிமன் B ஆக உள்ளது மேற்பரப்பில் வடிவம் இது போன்றது மேற்பரப்புக்கு உட்புறம் வடிவம் ஒரு பட்டாம்பூச்சி போன்றது இங்கே ஸ்லிப்பிங்க் நடக்கிறது கிராக் அக்ஸிஸ் பிளாஸ்டிக் சோனின் இந்த நீளம் என்னிடம் உள்ளது நீங்கள் இங்கே எதைப் பார்த்தாலும் உங்கள் ஐசோக்ரோமாடிக்ஸ் மோடுயைப் போன்றது இரண்டாவது தவணை உட்பட அதாவது டி ஸ்ட்ரெஸ் உள்ளிட்ட பைனைட் எலிமெண்ட் கணக்கீட்டையும் செய்துள்ளனர் எனவே இது மாதிரியின் ஆழம் மாதிரியின் தடிமன் மீது பிளாஸ்டிக் சோன் மாறுபடும் மேற்பரப்பு ஒரு பிளேன் ஸ்ட்ரெஸ் நிலைமை மற்றும் உட்புறம் பிளேன் ஸ்ட்ரைன் நிலைமை போல செயல்படுகிறது என்ற தோராயத்தைப் பார்க்கிறது இது உங்கள் மோடில் ஐசோக்ரோமாடிக்ஸ் மிகவும் ஒத்திருக்கிறது ரிடிஸ்ட்ரிபியூஷனை நான் கருதுகிறேன் இந்த சோன்கள் எந்த வழியில் மாறுகின்றன நீங்கள் கவனிக்கவும் எனவேநான் முழு விஷயத்தையும் மீண்டும் செய்வேன் இதை நகலெடுக்கவும் என்ன நடக்கிறது உள் இடங்கள் அதிகரிக்கிறது மற்றும் மேற்பரப்பு சுருங்குகிறது ரிடிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் கருதப்படாவிட்டால் உங்களிடம் இது உள்ளது ஸ்லிப் மேற்பரப்பில் தான் நடக்கும் இவை பட்டாம்பூச்சி வடிவ பிளாஸ்டிக் சோன் என்று அழைக்கப்படுகின்றன என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் இது இது போல் தெரிகிறது சோதனைகளால் உறுதிப்படுத்தப்படுகிறது அது மிகவும் முக்கியமானது அவை மோடு I ஐசோக்ரோமாடிக்ஸ் போன்றவை ரிடிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் கருத்தில் கொண்டால் இயங்குபடத்தை கவனித்தால் இது சுருங்கி அது அதிகரிக்கும் எனவே அதை உங்கள் குறிப்புகளில் வரைவது மிகவும் கடினம் மாறுபாடு காரணமாக நீங்கள் காண்பிப்பது எளிதல்ல ஆயினும்கூட நீங்கள் ரிடிஸ்ட்ரிபியூஷன் செய்யும்போது இது எவ்வாறு மாறுகிறது என்பதை பார்த்துள்ளீர்கள் எனவே மாதிரியின் தடிமன் பிளாஸ்டிக் சோன் எவ்வாறு மாறுகிறது என்பதைக் கண்டோம் இப்போது நாம் பார்க்க வேண்டும் கிராக் பரவச் செய்யும் போது பிளாஸ்டிக் சோன் எவ்வாறு மாறுகிறது அதுவும் மக்கள் படித்திருக்கிறார்கள் உங்களுக்குத் தெரியும் ஹான் மற்றும் ரோசன்ஃபீல்ட் விஷயத்தில் இந்த வடிவத்தில் பிளாஸ்டிக் சோன்னை கண்டோம் இந்த மக்கள் விளக்கம் அளித்துள்ளனர் ஆகவே பிளாஸ்டிக் சோன் கிராக் முனை அருகே எவ்வாறு கட்டளையிடப்படுகிறது என்பதையும் தொலைவில் அது எவ்வாறு கட்டளையிடப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் எனவே நான் பாராட்டுவது என்னவென்றால் இந்த இயங்குபடத்தை நீங்கள் இன்று கவனிக்கிறீர்கள் அடுத்த வகுப்பில் நீங்கள் ஒரு படத்தை உருவாக்கலாம் குறைந்த ஸ்ட்ரெஸ் மட்டத்தில் ஒரு ஹின்ச் வகை பிளாஸ்டிக் சோன்னை ஒருவர் கவனிக்கிறார் அதைத்தான் இங்கே காணலாம் அதிக ஸ்ட்ரெஸ் நிலைகள் பிளாஸ்டிக் சோன் கிராக் பிளேன் இணையான திசையில் விரிசலுக்கு முன்னால் திட்டமிடப்பட்டுள்ளது அதுதான் நடக்கும் நீங்கள் இப்போது நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பிளேன் கள் பிளேன் ஸ்ட்ரைன் plane strain மற்றும் பிளேன் ஸ்ட்ரெஸ் வேறுபட்டவை பாருங்கள் இது மிகவும் முக்கியமானது அது பாதிக்கிறது பிளேன் ஸ்ட்ரைனில் சிலிப் பிளேன் இப்போது நான் ஒரு சூழ்நிலையை எடுப்பேன் இது கிராக் முனைக்கு மிக நெருக்கமாக உள்ளது இது அதிகபட்ச ஷியர் பிளேன் இது வேறுபட்டது இதன் காரணமாக என்ன நடக்கிறது உங்களுக்கு இது போன்ற ஒரு ஸ்லிப் ஏற்படுகிறது உங்களிடம் இது போன்ற பிளேன் உள்ளன இது இதுபோன்று நிகழ்கிறது எனவே இங்கே காட்டப்பட்டுள்ள படிகள் உங்களிடம் உள்ளன மேலும் இந்த பிளேன்க்கு இடையில் ஸ்லிப் ஏற்படுகிறது ஒரு டியரிங்க் செயல் நடைபெறலாம் மற்றும் விரிசல் பெரிதாகலாம் எனவே நான் என்ன செய்வேன் நான் இயங்குபட வரிசையை மீண்டும் செய்வேன் நீங்கள் கவனிக்கவும் பிளேன் வெவ்வேறு இது x y பிளேன் லேயே உள்ளது நீங்கள் இது போன்ற ஸ்லிப் ஏற்படும் இது இங்கே பெரிதுபடுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக உங்களுக்கு கிராக் பரப்புதல் இருக்கும் விரிசல் டியரிங்மூலம் நீண்டுள்ளது பிளேன் ஸ்ட்ரெஸில் சிலிப் பிளேன் இப்போது தொலைவில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இது போன்ற ஒரு பிளேனை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அங்கு நான் முக்கியமாக பிளேன் ஸ்ட்ரெஸ் கொண்டிருக்கிறேன் அதிகபட்ச ஷியர் பிளேன் உண்மையில் பிளேன் வெளியே உள்ளன எனவே நான் பிளேன் ஸ்ட்ரெஸை சொல்லும்போது நினைக்க வேண்டாம் எல்லாம் பிளேன் உள்ளது அது அவ்வாறு இல்லை அதனால்தான் ஸ்ட்ரெஸ் டென்சர் மற்றும் ஸ்ட்ரெய்ன் டென்சரைப் பார்த்தோம் இயங்குபடத்தை இங்கே காணலாம் நீங்கள் மாதிரியின் பக்கத்தைப் பார்க்கும்போது 45 டிகிரியில் ஸ்லிப் நடைபெறுகிறது ஏனென்றால் இது உங்களுக்கு அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ் கொண்ட பிளேன் பிளாஸ்டிக் சோன் ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் மாதிரியின் நீளத்துடன் பிளேன் ஸ்ட்ரெயினிலிருந்து பிளேன் ஸ்ட்ரெஸ் க்கு மாற்றுவது உண்மையில் நீங்கள் மேலே சென்று பின்னர் மாதிரி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் கிராக் மேற்பரப்பு மற்றும் பிராக்சர் மேற்பரப்பை வரையறுக்கும் சூழலில் இருந்து நீங்கள் முன்பு பார்த்தீர்கள் எனவே ஆரம்பத்தில் ஒரு கிராக் செயலைக் டியரிங் மூலம் பரப்புகிறது இறுதியாக உங்களிடம் ஒரு ஷியர் லிப் உள்ளது இப்போது கேள்வி என்னவென்றால் இதற்கான சோதனை ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளதா நான் காட்ட வேண்டும் மாதிரியின் முடிவில் நீங்கள் 45 டிகிரியில் ஸ்லிப் நடைபெற வேண்டும் எனவே உங்களிடம் அது ஒரு குறிக்கோளாக இருந்தால் நீங்கள் சோதனை முடிவைக் காண்கிறீர்கள் மேற்பரப்பில் இது போன்றது கிராக் நுனிக்கு அருகில் இருப்பதை நீங்கள் காணலாம் முனைகளில் நீங்கள் உண்மையில் 45 டிகிரியில் ஸ்லிப் பிளேன் களைக் காண்கிறீர்கள் இது மீண்டும் ரோசன்ஃபீல்ட் டேய் மற்றும் ஹான் ஆகியோரால் தெரிவிக்கப்பட்டது இது மிக முக்கியமான முடிவு உங்களுக்குத் தெரியும் இது கிராக் முனையில்என்ன நடக்கிறது என்பதை மக்கள் கண்டுபிடிக்க முடிந்தது என்பதைப் புரிந்துகொள்கிறது எனவே இந்த வகுப்பில் நாம் அடிப்படையில் டக்டேலின் மாதிரியை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நீங்கள் எடுக்க வேண்டிய கிராக் நீளத்தின் நீட்டிப்பு என்ன பின்னர் மாற்றியமைக்கப்பட்ட கிராக் நீளத்துடன் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி பாக்டர்யை மதிப்பீடு செய்தோம் மாதிரியின் தடிமன் மீது பிளாஸ்டிக் சோன் எவ்வாறு மாறுகிறது என்பதைப் பார்த்தோம் கிராக் பரப்புகையில் ஆரம்பத்தில் இது பிளேன் ஸ்ட்ரைன் கட்டளையிடப்படுகிறது அதைத் தொடர்ந்து பிளேன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதிகபட்ச ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன் ஸ்ட்ரைன் பிளேன் ஸ்ட்ரெஸ் வேறுபடுகின்றன பிளாஸ்டிக் சோன் இப்படி தோன்றுவதற்கான காரணம் அதுதான்